இப்போது MOS டிரான்ஸிஸ்டர் ஐ பயன்படுத்தி சில வகையான ஆம்ப்ளிபையர்ஸ் நம்மிடம் உள்ளன இது நாம் விரும்பியபடி சரியான இயக்க புள்ளியை அமைக்கிறது மேலும் கேட் மற்றும் சோர்ஸ் உடன் இணைக்கப்பட்ட சிக்னல் மூலத்துடன் டிரெயின் மற்றும் சோர்ஸ் முழுவதும் சரியான சிக்னல் அதிகரிக்கும் சமமான சர்க்யூட் மற்றும் லோடு ரெசிஸ்டன்ஸ் தோற்றத்துடன் அமைகிறது நாம் கொண்டு வந்த இந்த சர்க்யூட் என்பது கேட் மற்றும் சோர்ஸ் இடையே ஆப்பரேட்டிங் பாயின்ட் வோல்டேஜ் அமைப்பதற்கான சோர்ஸ் கொண்டுவரப்பட்டது ஆகும் நமது எண்ணியல் உதாரணத்தில் அது 3 வோல்ட்ஸ் ஆகும் மேலும் இது MOS டிரான்சிஸ்டர் இன் கேட் மற்றும் சோர்ஸ் குறுக்கே தோன்றும் டிரெயின் பக்கத்தில் டிரெயின் தொடரில் லோடு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது மேலும் VDS பூஜ்ஜியத்துடன் புதிய தொடர் ஒரு சார்பு மின்னழுத்தம் மற்றும் ஆப்பரேட்டிங் பாயிண்ட் தற்போதைய நேரங்கள் R L ஆகும் இது MOS டிரான்ஸிஸ்டரின் டிரெயின் மற்றும் சோர்ஸ் இடையில் VDS பூஜ்ஜியத்தின் இயக்க புள்ளியை அமைக்கிறது மேலும் IDஇன் dc மின்னழுத்த வீழ்ச்சி R L முழுவதும் பூஜ்யமாக ஆகிறது நமது எண்ணியல் எடுத்துக்காட்டில் V G S 03 வோல்ட்ஸ் ஆகும் மற்றும் V D S 03 வோல்ட்ஸ் ஆனது I D க்கு பூஜியத்தை கொடுக்கிறது இது இயக்க புள்ளி மின்னோட்டத்தின் 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் ஆகும் எனவே இயக்க புள்ளி நிலைமைகள் என்ன என்பதை நாம் அறிகிறோம் நாம் 200 மைக்ரோ சைமன்ஸ் ன் g m பெற இந்த இயக்க புள்ளியை கொண்டு வந்தோம் அதையொட்டி 20 ஆதாயத்தை பெறுவதற்கு இதை செய்கிறோம் இதற்கு டிரெயின் பக்கத்தில் மின்னழுத்தம் 23 வோல்ட்ஸ் இருக்க வேண்டும் V S ஐ பூஜ்ஜியமாக அமைக்கும் இதன் இயக்க புள்ளி படத்தில் நம்மிடம் 3 வோல்ட்ஸ் R S 100 கிலோ ஓம்ஸ் மற்றும் 23 வோல்ட்ஸ் R L 100 கிலோ ஓம்ஸ் என்று இருக்கும் என்பதை இப்போது நாம் அறிவோம் நான் இப்போது உங்களிடம் சர்க்யூட் கொடுத்தாலும் இதனுடன் இணைக்கப் பட்டிருப்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இயக்க புள்ளியை மதிப்பீடு செய்து இதில் இயங்கும் புள்ளி மின்னோட்டம் 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் ஆக இருப்பதை காணலாம் உண்மையில் இதை நீங்கள் முயற்சிக்க உங்களை ஊக்குவிக்கிறேன் இது ஒரு புதிய சர்க்யூட் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இதை முதல் முறையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் மேலும் இயக்க புள்ளியை மதிப்பிடுங்கள் இப்போது MOS டிரான்சிஸ்டர்களை பற்றி ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் அது ட்ரையோட் பகுதி அல்லது சாச்சுரேசன் பகுதியில் இருக்கலாம் அல்லது கட் ஆஃப் ஆகலாம் எனவே நீங்கள் அனைத்தையும் முயற்சிக்க வேண்டும் இப்போது நிச்சயமாக இது ஒன்றும் புதிதல்ல டயோட் களிலும் டயோட் ஆன் அல்லது ஆஃப் ஆகலாம் நீங்கள் டயோட் களுடன் ஒரு சர்க்யூட் ன் இயக்க புள்ளியை பகுப்பாய்வு செய்யும்போது ஒவ்வொரு டயோடும் சார்ச்சுரேசன் ஆக அல்லது லீனியர் ஆக இருக்கலாம் மற்றும் கணக்கீடுகளை செய்து எது சரியானது என்று பார்க்க வேண்டும் இங்கும் அதே தான் நடக்கிறது எனவே இது ட்ரையோடில் இருப்பதாக கருதிக்கொண்டு இயக்கப்புள்ளியை கணக்கிடலாம் மற்றும் சார்ச்சுரேசனில் இருப்பதாக கருதி இயக்க புள்ளிகளை கணக்கிட்டு எது சீராக இல்லை என்பதை பார்க்க வேண்டும் மேலும் அது துண்டிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் எனவே அதுவும் சீராக இல்லை என்பது தெளிவாக தெரியும் அதன்பிறகு இந்த இன்கிரிமெண்டல் படமானது பூஜ்ஜியம் அல்லாத இன்கிரிமெண்டல் சோர்ஸ் மட்டுமே கொண்டிருக்கும் இந்த சோர்ஸ் அனைத்தும் பூஜ்யமாக நிலைத்து இருக்கும் நான் R L ஐ இவ்வாறு காட்டுகிறேன் ஆனால் நாம் இங்கு என்ன செய்தோமோ அதுபோலவே இருக்கிறது இப்போது இது வேலை செய்கிறது இது மைனஸ் 20 இன் ஆதாயத்தை அளிக்கிறது அதாவது R L முழுவதும் அதிகரிக்கும் மின்னழுத்தம் V S ஐ விட மைனஸ் 20 மடங்கு அதிகரிக்கும் மேலும் இது சரியான இயக்க புள்ளி மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது இருப்பினும் இதில் வேறு சில பிரச்சனைகளும் உள்ளன எனவே அவற்றை கடந்து செல்வோம் முதலில் இன்புட் சோர்ஸ் என்பது இவ்வாறு குறிப்பிடப் படுகிறது இப்போது இது இன்புட் சோர்ஸ் ன் பிரதிநிதித்துவம் மட்டுமே உண்மையில் இன்புட் சோர்ஸ் என்பது மின்தடையுடன் கூடிய மின்னழுத்த மூலமாகும் என்று அர்த்தம் இல்லை மேலும் அதன் இரண்டு டெர்மினல்களை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இணைக்கலாம் அடிக்கடி நடப்பது என்னவென்றால் இந்த டெர்மினல்கள் அதில் ஒன்றை கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட வேண்டும் மேலும் இங்கு கிரவுண்ட் என்பது எதுவாக இருந்தாலும் சர்க்யூட்டின் பொதுவான குறிப்பு முனை என்று கருதப்படுகிறது இது இவ்வாறு ஏன் நிகழ்கிறது என்றால் உண்மையில் இந்த சோர்ஸ் ஆனது மற்றொரு ஆம்ப்ளிபையரின் வெளியீடு ஆகும் இது ஒரு எளிய உதாரணமாகும் பொதுவாக ஒரு ஆம்ப்ளிபையர் இதுபோன்ற முக்கோண வடிவில் குறிப்பிடப்படுகிறது இந்த புள்ளிக்கும் கிரவுண்ட் மற்றும் அவுட்புட் என்ற பொதுவான புள்ளிக்கும் இடையே இன்புட் உள்ளது கிரவுண்ட் என்பது இந்த புள்ளிக்கும் பொதுவான புளிக்கும் இடையில் உள்ளது இது அடிக்கடி எதிர்கொள்ளப்படும் பிரச்சனை ஆகும் ஏனென்றால் நீங்கள் ஆம்ப்ளிஃபையர்ஸ் களை ஒன்றாக இணைக்கிறீர்கள் எனவே உங்கள் இன்புட் சோர்ஸ் உண்மையில் மற்றொரு ஆம்ப்ளிஃபையர் ஆகும் இவ்வாறு செய்தால் இன்னும் இது வேலை செய்யும் இது R S உடன் தொடரில் V S ஆல் குறிப்பிடப்படுகிறது பிரச்சனை என்னவென்றால் இது ஃபுலோடிங் மின்னழுத்த ஆதாரமாக இல்லை அதாவது இந்த இரண்டு டெர்மினல்ஸ் களையும் எங்குமே தனியாக இணைக்க முடியாது இந்த டெர்மினல் கிரவுண்டில் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு அதுபோன்று இல்லை இதைப் போலவே R L லோடு என்பது இந்த ஆம்ப்ளிஃபையர் க்கு பிறகு வரும் லோடு ன் ஒரு பிரதிநிதித்துவம் ஆகும் அதன் 2 டெர்மினல்ஸ் எதோடு வேண்டுமானாலும் இணைக்கப்படலாம் என்ற ஒரு இயற்பியல் மின்தடையமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இது ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாகும் இது ஒரு ஆம்ப்ளிபையர் இன் இன்புட் ஆக இருக்கலாம் எனவே இது லோடு ஆக இருக்கலாம் ஆகவே இந்த இரண்டு டெர்மினல்ஸ் இதற்கிடையில் நீங்கள் R L ன் ரெசிஸ்டன்ஸ் ஐ பார்ப்பீர்கள் ஆனால் உண்மையில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை இதன் இரண்டு டெர்மினல்ஸ் களையும் சர்க்யூட்டில் உள்ள எந்த இரண்டு முனைகளிலும் இணைக்கப்படலாம் ஏனென்றால் இந்த முனை ஏற்கனவே சர்க்யூட் ன் பொதுவான குறிப்பு முனையாக உள்ளது எனவே இதுபோன்ற எடுத்துக்காட்டில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ன் உள்ளீடு R L ஐ குறிக்கும் மற்றும் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ன் வெளியீடு V S R S இன்புட் சோர்ஸ் ஐ குறிக்கும் இதில் ஏதேனும் ஒன்றை நான் காட்டிய கன்ஃபிகரேஷன் ல் இணைக்கலாம் இந்த மின் அழுத்தத்துடன் R L ஐ தொடரில் இணைக்க முடியாது மற்றும் பலவற்றுடன் தொடர்பில் இணைக்க முடியாது கூடுதலான சிக்கல் என்னவென்றால் நம்மிடம் 23 ஓல்ட்ஸ் மற்றும் 3 ஓல்ட்ஸ் ஆகிய இரண்டு dc சோர்ஸ்ஸ் உள்ளன இது இயக்க புள்ளியை அமைப்பதற்கு மட்டுமே உள்ளது இதுவும் சிரமமானது அதாவது உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் என்பது தெரிந்திருக்கும் ஒரு சிங்கிள் சோர்ஸ் அல்லது பேட்டரி உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் ஒரு ஆம்ப்ளிபையர் க்கு இரண்டு dc சோர்ஸ்சஸ் தேவைப்படும் உங்களிடம் நூற்றுக்கணக்கான ஆம்ப்ளிபையர்ஸ் இருக்கும்போது அந்த 200 பேட்டரிகளை 100 ஆம்ப்ளிபையர்ஸ் க்கு இணைக்க முடியாது என்பதை நினைத்துப் பாருங்கள் இந்த அனைத்து dc மின்னழுத்தங்களையும் நீங்கள் ஒரு சோர்ஸ் லிருந்து பெற வேண்டும் உங்கள் வசதிக்காக நீங்கள் அதை மிக உயர்ந்த சோர்ஸ் ஆக மாற்றலாம் அதாவது நம்மிடம் 23 ஓல்ட்ஸ் சிங்கிள் சோர்ஸ் ஆக உள்ளது என்று கூறலாம் மேலும் 23 ஓல்ட்ஸ் லிருந்து 3 ஓல்ட்ஸ் களை உருவாக்கலாம் அதைக்கொண்டு நீங்கள் விரும்புவதை செய்து பார்க்கலாம் இரண்டு சிக்கல்கள் உள்ளன அவை சோர்ஸ் மற்றும் லோடு ஆகியவை கிரவுண்ட் ல் குறிப்பிடவில்லை உண்மையில் லோடு ரெசிஸ்டன்ஸ் R L இன் டெர்மினல் ஒன்றை கிரவுண்ட் உடன் இணைக்க வேண்டும் மேலும் சோர்ஸ் மின்னழுத்தத்தின் டெர்மினல் ஒன்றை கிரவுண்ட் உடன் இணைக்க வேண்டும் மேலும் நமது டோபாலஜி ல்அவ்வாறு இருக்கவில்லை இரண்டாவதாக இதற்கு பல dc சார்பு ஆதாரங்களும் தேவை மீண்டும் இது விரும்பத்தகாத ஒன்று நீங்கள் விரும்பும் அனைத்து dc சார்பு மதிப்புகளையும் பெறக்கூடிய ஒற்றை வினியோக மின்னழுத்த மூலத்தை நீங்கள் பெற விரும்புகிறீர்கள் எனவே இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதை பின்வரும் பாடங்களில் பார்ப்போம்